மனித வள மேலாண்மை குறித்த வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எனது பெயர் ஆரத்னா மாலிக் மூலோபாய HRM இன் மல்டிலெவல் மாதிரியைப் பற்றி இதற்கு முன்பு நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன் மூலோபாய HRM வெவ்வேறு நிலைகளில் எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பற்றி நான் விவரித்தேன் இப்போது நாம் அடுத்த பிரச்சனையைப் பற்றிப் பார்க்கலாம் இது எதிர்காலத்திற்கான தாக்கங்களாக இருக்கும் இதற்கு நான் பயன்படுத்திய சில சோர்ஸ்கள் இவை இதைப் பற்றி நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் நாம் ஏற்கனவே ஜியாங் டேகுச்சி மற்றும் லெபக் ஆகியோரின் கட்டுரைகளைப் பற்றிப் பார்த்திருக்கிறோம் இப்போது அடுத்த ஸ்லைடுகளில் நான் ஸ்வார்ட் மற்றும் கின்னி ஆகியோரை பற்றிக் கூறுவேன் இந்த பக்கத்தை நான் உங்களுக்கு மீண்டும் காண்பிப்பேன் அதை இப்போது நாம் பார்க்கலாம் இது எல்லைகளை மறுபரிசீலனை செய்வது என்று அழைக்கப்படுகிறது நெட்வொர்க் உலகில் இதுவே மனித வள மேலாண்மை ஆகும் எதிர்காலத்திற்கான மனித வள மேலாண்மை பற்றி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் இதைத்தான் நீங்கள் சிந்திக்கவேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால்தான் விரிவுரையின் இந்த பகுதியை நான் எதிர்காலத்திற்கான தாக்கங்கள் என்று பெயரிட்டுள்ளேன் ஒரு நெட்வொர்க் உலகில் மூலோபாய HRM மனித மூலதனத்தை நிர்வகித்தல் மற்றும் நிறுவனத்தின் தொடர்புடைய திறன்களைக் கையாள்கிறது இது உறவுகளை வளர்ப்பதற்கும் குறிப்பாகக் குழு அடிப்படையிலான செயல்திறனை எளிதாக்கும் திறன்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது இந்த உலகம் ஒருவருக்கொருவர் இணைந்து இருப்பதை நோக்கி நகர்கிறது ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்து மற்றவர்களுக்கு ஆதரவளிப்பதை நோக்கி உலகம் நகர்கிறது ஒருவருக்கொருவர் சிறந்த திறமைகளைப் பெறுவதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள சிறந்த திறன்களைப் பெற முடியும் ஒருவருக்கொருவர் இணைந்து இருப்பது இனி ஒரு பிரச்சினையாக இருக்காது நான் 1 இலக்க தொலைபேசி எண்ணிலிருந்து 10 இலக்க தொலைபேசி எண்கள் வரை நான் பார்த்திருக்கிறேன் என்னை நம்புங்கள் நான் இன்னும் அந்தளவுக்கு வயதானவள் அல்ல ஆகவே உங்களில் பலருக்கு இதுபோன்ற ஒரு வாழ்க்கை இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் யாருடனும் எளிதாக இணைய முடியாது நான் என் பதின்பருவத்தில் இருந்தபோது ட்ரங்க் கால்களை முன் கூட்டியே பதிவு செய்து தான் பயன்படுத்த வேண்டியிருந்தது நானும் உங்களுடைய பெற்றோர்களும் அப்படித்தான் வளர்ந்தோம் என்று உங்களுக்கேத் தெரியும் அதாவது நாங்கள் 20 அல்லது அவற்றின் பிற்பகுதியான பதின்ம வயதினராக இருந்தபோது STD களை எல்லாம் எங்களால் பயன்படுத்த முடியாது அப்போது டிரங்க் கால் செய்ய வேண்டுமென்றால் முன்பதிவு செய்ய வேண்டியிருந்தது வேறொரு நகரத்தில் இருக்கும் ஒருவருடன் பேசுவதற்கு நாங்கள் பல நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது ஒருவர் வீட்டில் தொலைபேசி இருந்தால் அது அந்த காலத்தில் ஆடம்பரமான ஒன்றாக இருந்தது அது அப்போது அத்தியாவசிய தேவையாகவும் இருக்கவில்லை பக்கத்து வீட்டில் உள்ள தொலைபேசியின் மூலம் அழைப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு ஏற்பட்டது அதுவே வழக்கமாக இருந்தது காலனியில் உள்ள ஒருவர் அல்லது இரண்டு நபர்களுக்கு ஒரு தொலைபேசி இருந்தது நாங்கள் ஒருவர் வீட்டிற்குச் சென்று தொலைபேசி அழைப்புகளைப் ஏற்போம் யாரோ ஒருவர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அனைவரும் தொலைக்காட்சி பார்ப்போம் தற்போது அனைவர் வீட்டிலும் தொலைக்காட்சி உள்ளது நூறு சேனல்கள் உள்ளன எல்லோரிடமும் செல்போன் மற்றும் எல்லாமே உள்ளன எனவே உலகெங்கிலும் உள்ள மக்களுடன் தொடர்ந்து இணைந்திருப்பது மிகவும் எளிதானதாகிறது அதனால்தான் நீங்கள் இந்த நிரலைப் பார்க்கிறீர்கள் யார் வேண்டுமானாலும் இணையத்தை அணுகுவதற்கான இணைய அணுகல் உள்ளது மேலும் மக்களுடன் தொடர்பில் இருப்பது மிகவும் எளிதானது இந்த NPTEL திட்டங்களின் வளர்ச்சிக்கான முழு அடித்தளமும் அதுதான் எனவே உறவை வளர்ப்பதற்கும் குறிப்பாகக் குழு அடிப்படையிலான செயல்திறனை எளிதாக்கும் திறன்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் தனியாக எதையும் செய்ய முடியாத சூழ்நிலைகளை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது எப்படியிருந்தாலும் வெவ்வேறு பிரிவுகளில் நிபுணர்களாக இருக்கும் வெவ்வேறு நபர்களின் ஆதரவு உங்களுக்குத் தேவை இந்த நெட்வொர்க்கிங் ஆன்லைனில் கிளவுடில் நடக்கிறது எனவே திறன்கள் மற்றும் குழு அடிப்படையிலான செயல்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் சிறந்த வளங்களை எடுத்துக்கொள்கிறோம் மேலும் இதை மனிதவள வல்லுநரால் மட்டுமே எளிதாக்க முடியும் முதன்மையாக மட்டுமல்ல மனிதவள வல்லுநரால் மனிதவள செயல்பாடுகளை மேற்கொள்ள இது அவர்களுக்கு உதவுகின்றன சில வரையறுக்கும் பண்புகள் அதற்கு இருக்கிறது அதற்கு வெவ்வேறு மாதிரிகள் உள்ளன வலைத்தள உலகில் மூலோபாய HRM மில் நான்கு மாதிரிகள் உள்ளன நம்மிடம் இடையக மாதிரி உள்ளது இந்த மாதிரியின் சிறப்பியல்பு மிகவும் இளகுவானதாகும் இந்த மாதிரிகள் அனைத்தையும் ஒரு நிமிடத்தில் உங்களுடன் விரிவாகப் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் கடன் வாங்கும் மாதிரியைப் பற்றிப் பார்ப்போம் வரையறுக்கும் பண்புகள் பிணையத்தின் அடிப்படையில் நெட்வொர்க் மட்டத்தில் அனுபவத்தை மேம்படுத்துகின்றன மூன்று மாதிரிகள் சாரி அடுத்ததாக சமநிலைப்படுத்தும் மாதிரியில் உறுப்பினர் மற்றும் HRM நடைமுறை ஆகிய இரண்டிலும் கவனம் செலுத்துகிறது இதன் விளைவாகப் பிணைய நிலை செயல்திறன் கிடைக்கிறது இதன் பொருள் என்ன என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நெட்வொர்க் நிர்வாகத்தின் சில சவால்கள் பற்றிப் பார்ப்போம் முதல் சவால் என்னவென்றால் குழுக்களில் அணிகளில் நெட்வொர்கில் பணிபுரியும் போது அவை பொருளாதார மதிப்பைக் கொண்ட தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் இணை உருவாக்கம் ஆகும் இணை உருவாக்கம் என்பது ஒன்றிணைந்து ஒன்றாக உருவாக்குவது ஒன்றாக உருவாக்குவது என்றால் இணைந்து அணிகளில் பணியாற்றுவது ஆகும் ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் எல்லைகளுக்கு அப்பால் நீடிக்கும் பங்குதாரர்களுக்குப் பயனளிக்கும் பொருளாதார மதிப்பைக் கொண்ட தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்குகிறது சிறந்த சேவையை உங்களுக்கு வழங்க வெவ்வேறு நபர்கள் ஒன்று திரண்டு வருகின்றனர் இது ஒரே ஒரு நிறுவனத்துடன் முடிவு பெறவில்லை இந்த பாடத்திட்டத்தின் ஆரம்பத்தில் நாம் பேசிய எல்லையற்ற நிறுவனத்தைப் பற்றி உங்களுக்கு நினைவிருக்கிறதா அந்த கருத்தை நினைவில் கொள்ளுங்கள் எல்லையற்ற நிறுவனத்தைப் பற்றிப் பார்ப்போம் இந்த நிறுவனத்துக்கு எல்லைகள் இல்லை நெட்வொர்கில் பணிபுரியும் சப்ளையர்கள் கூட்டாளர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் மக்கள் நிர்வகிக்கப்படும் வழியை எவ்வாறு பாதிக்கிறார்கள் என்பதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் நெட்வொர்க் வேலையின் தனிப்பட்ட முன்னோக்கு என்பது வரையறுக்கப்பட்ட இடத்தில் உள்ள ஊழியர்களின் அடையாளங்கள் ஆகும் லிமினல் ஸ்பேஸ் என்பது ஊழியர்கள் தங்கள் நிறுவனங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் உள்ள இணைப்பு இடத்தைக் குறிக்கிறது இவற்றைப் பற்றிப் போகப்போகப் பேசுவோம் ஆனால் நாம் யாருடன் அதிகம் இணைந்திருக்கிறோம் என்பது நமக்குத் தெரியாது நம் திறன்களின் மூலம் சிறந்ததை வழங்க முயற்சிக்கும்போது நம்மிடம் உள்ள இணைப்பு மாறலாம் மாறாது ஆனால் அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் இருக்கலாம் அது ஒரு குழப்பமான நிலையில் இருக்கக்கூடும் குறிப்பாக ஒரு மனிதவள வல்லுநராக நான் யாருக்கு என்று பதிலளிக்க முடியும் என்று எனக்குத் தெரியவில்லை தத்துவ ரீதியாக ஊழியர்களின் நலன்களைப் பாதுகாக்க தான் மனிதவள வல்லுநர்கள் உள்ளனர் ஆனால் வேலை செய்யப்பட வேண்டிய வழியில் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கும் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் இதற்கான வரம்பை எங்கே நிர்ணயிக்கிறீர்கள் நீங்கள் எந்தப் பக்கத்தில் இருக்கிறீர்கள் எனவே தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்கும்போது ஊழியர்கள் ஒருவித மன அழுத்தத்தை உணர்கிறார்கள் அவர்கள் வாடிக்கையாளருக்குச் சிறந்த மதிப்பைக் கொடுக்க வேண்டுமா அல்லது மூலைகளை வெட்டிவிட்டு நிறுவனத்துடன் இணைந்து அதிகபட்ச லாபத்தை உறுதி செய்ய வேண்டுமா குறிப்பாகச் சேவைத் துறையில் ஒரு பணியாளராக நான் ஒரு வரம்பை நிர்ணயிக்கிறேன் இது என்னுடைய வேலை என்பதைத் தாண்டி ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் சிறந்த சேவையை வழங்க வேண்டுமா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அல்லது அந்த வேலையை விரைவாகவும் நேர்த்தியாகவும் செய்ய இயலாமல் போகலாம் எனவே நான் யாருக்கு விசுவாசி நாம் ஒரு உரையாடலின் மூலம் இந்த வசதியான இடத்தை இந்த அடையாள உணர்வை நாம் நிறுவினோம் நானே பேசுகிறேன் என் தலையில் உள்ள விருப்பங்களை நான் வழிநடத்துகிறேன் பின்னர் முடிவு செய்யுங்கள் இது ஒரு மறுவாடிக்கையாளராக இருக்கும் இந்த வாடிக்கையாளருடன் நான் நீண்டகால உறவைப் பெறப் போகிறேன் ஒருவேளை நான் வாடிக்கையாளருக்கு என்னுடைய வேலையைத் தாண்டி உதவ வேண்டும் இந்த வாடிக்கையாளர் நீண்ட காலத்திற்கு என்னுடன் இருக்கப் போவதில்லை இந்த வாடிக்கையாளர் ஒரு முறை மட்டுமே தயாரிப்பு அல்லது சேவையை பெறப் போகிறார் பிறகு வெளியேறப் போகிறார் இது நெறிமுறை என்று நான் கூறவில்லை நான் சூழ்நிலையின் நெறிமுறைகளைப் பற்றிப் பேசவில்லை ஆனால் நம் சூழ்நிலையின் அடிப்படையில் இதை நாம் தீர்மானிக்கிறோம் இதை நாம் எவ்வாறு தீர்மானிப்பது நம்மிடம் ஒரு உரையாடல் உள்ளது சுய பேச்சு நிறைய இருக்கிறது அது பொதுவாகச் சிந்தனை மற்றும் எளிதானது என்று பெயரிடப்படுகிறது எனவே தமக்கும் அவர்கள் தொடர்பு கொள்ளும் கட்சிகளுக்கும் இடையிலான உரையாடலின் மூலமும் அங்கே சுய பேச்சு இருக்கிறது அங்கே முடிவெடுக்கும் தன்மை உள்ளது நீங்கள் கையாளும் நபர்களுடன் கலந்துரையாடலும் உள்ளது இதற்கான சவால்கள் என்னவென்றால் தனிநபர்கள் மீது வைக்கப்பட்டுள்ள பல்வேறு பங்குதாரர்களிடமிருந்து பல நேர இலக்கு கோரிக்கைகள் உள்ளன அவை இரு கூட்டு விளைவுகளையும் உருவாக்கக்கூடும் இது இருவருக்கும் மதிப்பை உருவாக்குவது மற்றும் மோதல்கள் வழிவகுக்கிறது யாருடைய தேவை முதலில் வருகிறது யாரின் தேவையை முதலில் நீங்கள் கவனிப்பீர்கள் முதலியன சேவை செய்ய வேண்டும் உணர்ச்சி இருபுறமும் இழுக்கிறது நான் இணைக்கப்பட விரும்புகிறேன் எனது வாடிக்கையாளரிடம் நான் உறுதியாக இருக்க விரும்புகிறேன் என் நிறுவனத்துக்கு எனது விசுவாசத்தைக் காண்பிக்க விரும்புகிறேன் அர்ப்பணிப்பு உணர்வு ஒரு சவாலாக மாறுகிறது ஒரு பணியாளராக எனது அர்ப்பணிப்பு எங்கே இருக்க வேண்டும் பின்னர் நான் ஒரு மனிதவள அலுவலகத்திற்குச் சென்று ஒரு பணியாளராக அவர்களின் உதவியுடன் இதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் அடுத்ததாக நாம் நெட்வொர்க்கின் வகைகளைப் பற்றி பார்ப்போம் இண்ட்டராக்ட்டிவ் நெட்வொர்கிங் என்பது வாடிக்கையாளர்களுக்குத் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்க கூட்டாளர்கள் மற்றும் சப்ளையர்களுடன் கூடிய நிறுவனத்தின் பணியைக் குறிக்கிறது ஊடாடும் வலையமைப்பின் நோக்கம் வலைத்தள கூட்டாளர்களுடன் தீவிரமாக ஈடுபடுவதன் மூலம் வாடிக்கையாளர்களின் தேவைகளைப் பூர்த்தி செய்வதாகும் அதே நேரத்தில் நிறுவனத்திற்கு வலுவான அர்ப்பணிப்பு மூலம் குறிப்பிட்ட திறன்களைப் பாதுகாக்கவும் வேண்டும் எனவே வாடிக்கையாளருக்கு என்ன தேவை என்பதை நாம் கண்டுபிடிப்போம் வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை என்பதை வழங்க யார் நமக்கு உதவுவார்கள் என்பதை நாம் கண்டுபிடித்துள்ளோம் எனவே நாம் ஆலோசகர்களிடம் பணம் செலுத்தி நாம் நிபுணர்களைப் பெறுகிறோம் நாம் வெவ்வேறு பிரிவுகளில் இருந்து நிபுணர்களைப் பெறுகிறோம் நாம் துணிந்து சென்று வாடிக்கையாளருக்கு ஏதாவது வழங்குகிறோம் எனவே உறுதியான குறிப்பிட்ட திறன்களைப் பாதுகாக்கும் போது நாம் நமது அறிவுசார் மூலதனத்தில் சமரசம் செய்ய மாட்டோம் நாம் எவ்வாறு அவற்றைச் செய்தோம் என்பதைப் பகிர்ந்து கொள்ளவில்லை நாம் அவர்களுக்கு இறுதியில் தயாரிப்பை மட்டுமே தருகிறோம் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் நாம் நம் துறையின் வெப்சைட்டை உருவாக்கி வருகிறோம் அதனால் நானும் அந்த வெப்சைட்டை உருவாக்க உதவுகிறேன் அதைச் செய்ய எனக்கு யாராவது உதவுகிறார்கள் இப்போது வரை அவர்கள் செய்ததை அவர்கள் எப்படிச் செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்பதை எனக்குக் கற்றுக்கொடுக்க இந்த நபரை இப்போது என்னால் பெற முடியவில்லை வெப்சைட்டை எவ்வாறு திருத்தலாம் என்பதை மட்டுமே அவர்கள் எனக்குக் கற்பிக்கிறார்கள் முக்கிய காரியத்தை எப்படிச் செய்வது என்று அவர்கள் எனக்குக் கற்பிக்கவில்லை ஏன் என்றால் அது அவர்களின் அறிவுசார் மூலதனம் என்பதால் அவர்கள் அந்த தகவலை என்னுடன் பகிர்ந்து கொண்டால் எதிர்காலத்தில் எனக்கு அவர்கள் தேவையில்லாமல் போய் விடும் அல்லவா எனவே அது துண்டுகளாக நடக்கிறது அது நடக்கிறது அவர்கள் நமக்காகச் செய்கிற ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அவர்கள் கட்டணம் வசூலிக்கிறார்கள் அதனால் அது சிறு சிறு துண்டுகளாக நடக்கிறது வலைத்தளத்தை எவ்வாறு திருத்துவது என்பது மட்டுமே எனக்குக் கற்பிக்கப்பட்டுள்ளது இங்கேயும் அங்கேயும் என்று சில விஷயங்களைச் செய்யலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் அவர்கள் சரியான திறன்களை சரியான தகவல்களை சரியான அறிவாற்றலை தங்கள் கைகளில் வைத்திருக்கிறார்கள் இது நெறிமுறையா அல்லது நெறிமுறையற்றதா என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் அது அவர்களின் அறிவுசார் சொத்து அவர்கள் அதைப் பகிர விரும்பவில்லை எனவே உங்கள் குறிப்பிட்ட திறன்களைப் பாதுகாக்கிறீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் உங்கள் வலுவான அர்ப்பணிப்பை நாம் ஒன்றிணைந்து செய்கிறோம் என்பதே ஆனால் நிறுவனம் நம்முடன் தெரிந்ததைப் பகிர்ந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு கூட்டாளருக்கும் உள்ள மூத்த மட்டங்களில் பல்வேறு பங்குதாரர்களிடையே அடிக்கடி தொடர்பு கொள்ளும் பண்புகளை பெற்றுள்ளது எனவே வெவ்வேறு நிறுவனங்கள் ஒன்றிணைகின்றன மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் வெவ்வேறு விஷயங்களைப் பகிர்ந்து கொள்கிறார்கள் மூத்தவர்கள் ஒன்று கூடி தங்கள் தேவைகளை வெளிப்படுத்துகிறார்கள் அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன இந்த தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது பகிரப்படவில்லை இந்த நெட்வொர்க்கின் விளைவாக எழும் நெருக்கடிகள் உள் வேலைவாய்ப்பு நடைமுறை சமத்துவத்தை நிறுவுவதாகும் ஒரு நிறுவனத்திற்குள் உள் வேலைவாய்ப்பு நடைமுறையை எவ்வாறு சமபங்காக நிறுவுவது வேறொன்றை வழிநடத்தப் போகிற அல்லது இறுதி முடிவை நோக்கிச் செல்லும் ஏதாவது ஒன்றைச் செய்வதில் ஈடுபடும் ஊழியர்களிடையே நீங்கள் எவ்வாறு நியாயமான உணர்வை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் இப்போது நீங்கள் அதை எப்படிச் செய்கிறீர்கள் அது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கிறது சம்பந்தப்பட்ட முயற்சி மற்றும் மதிப்பை அளவிடப்பட வேண்டும் மற்றும் அவை சமப்படுத்தப்பட வேண்டும் அதன் சொந்த HRM நடைமுறைகள் மற்றும் நெட்வொர்க் பார்ட்னர்களின் வேலைவாய்ப்பு நடைமுறைகளுக்கு இடையிலான எல்லையை நிர்வகிக்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று நிறுவனங்கள் ஈடுபடும்போது நடைமுறைகளில் ஒருவருக்கொருவர் மோதும் நிலை ஏற்படக்கூடும் மக்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியம் என்ன நீங்கள் அவர்களுக்கு என்ன வகையான வளங்களை வழங்குகிறீர்கள் வேலை நேரம் நீண்ட காலமாக இருந்தால் நீங்கள் எப்படி வரையறுக்கிறீர்கள் பின்னர் விடுமுறை கொள்கைகளைப் பற்றியும் அறிய வேண்டும் யாரை வேலைக்கு அமர்த்தலாம் யார் கண்டிக்கப்பட வேண்டும் யாருக்கு என்ன மாதிரியான வேலை கொடுக்கப்பட வேண்டும் அதெல்லாம் மனிதவள வல்லுநரின் பொறுப்பாகும் எனவே நீங்கள் உங்கள் சொந்த வேலையை எங்குச் செய்கிறீர்கள் மற்ற நிறுவனத்தால் முன்மொழியப்பட்ட சிக்கல்களை நீங்கள் எங்கு ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதைக் கண்டறியவும் தெளிவற்ற திறமைக் கொண்ட உறவுகள் மற்றும் வாடிக்கையாளர் கோரிக்கைகள் இங்கே மூன்றாவது நெருக்கடியாகும் யார் பதிலளிக்க வேண்டும் என்பதைப் பற்றித் தான் நாம் இங்குப் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த புள்ளி இங்கே இருக்கிறது எனவே உண்மையில் யார் பொறுப்பு அல்லது நீங்கள் யாருக்குப் பதிலளிக்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் கோரிக்கைகளை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் பரிசோதனையின் செலவு மூலம் விற்கக்கூடிய புதிய அறிவை உருவாக்குவதற்கு பதிலாக மிகவும் புதுப்பிக்கப்பட்ட சிறப்பு அறிவை வழங்குதல் போன்றவற்றால் செய்கிறோம் யார் முழு செலவுகளைப் பற்றியும் அறிந்து கொள்கிறார் வாடிக்கையாளர் எதிர்கொள்ளும் ஒரு சிக்கலைப் பற்றி வாடிக்கையாளர் விற்பனையாளர் அல்லது சேவை வழங்குநரிடம் மட்டுமே கூறுகிறார் சேவை வழங்குநர் சென்று அந்த சிக்கலைத் தீர்க்கிறார் சேவை வழங்குநர் அந்தப் பிரச்சினையைத் தீர்க்கும்போது அவர்களின் பிரச்சினையைத் தீர்ப்பதில் சேவை வழங்குநரிடம் விட்டுச் சென்றுவிடலாம் மேலும் தீர்வுகளை நாம் உருவாக்க வேண்டும் அந்த நேரத்தில் இன்னும் சில செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் இந்த செலவுகளை யார் உள்வாங்குகிறார்கள் சோதனை எவ்வளவு ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள் சோதனைச் செலவுகள் கவலைக்குரியதாக இருக்கும் வரை அவை எங்கு செல்லும் எனவே இவை இன்ட்டராக்டிவ் நெட்வொர்கிங் மூலம் வரும் சில நெருக்கடிகள் ஆகும் ஒரு குறிப்பிட்ட பிணைய நிலை வெளியீட்டை உருவாக்கப் பல நிறுவனங்களின் ஒத்துழைப்பான பின்னிப்பிணைந்த நெட்வொர்க் நம்மிடம் உள்ளது உதாரணமாகத் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களில் எத்தனை பேர் திரைத்துறையில் இருக்கீறீர்கள் என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் ஒரு படம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் ஒரு படத்தின் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள குழுவின் கூட்டு முயற்சியை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் எனவே திரைத்துறையைச் சேர்ந்த எவரும் இதை கேட்கிறீர்களானால் தயவுசெய்து என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் திரைப்பட தயாரிப்பு போன்ற சிக்கலான ஒன்றில் மனிதவள நடைமுறைகள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என்பது குறித்து நாம் ஒரு வழக்கு ஆய்வை ஒன்றாக எழுதலாம் படிப்பதற்கு இது ஒரு அற்புதமான பகுதி போல் தெரிகிறது பலர் பாலிவுட் படித்து வருகிறார்கள் என்பது எனக்குத் தெரியும் நானும் கூட ஆர்வமாக இருக்கிறேன் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது உள்ளூர் திரைப்படத் துறையில் ஆர்வமாக இருந்தால் நான் அதைத் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே அதைப் பற்றி ஆலோசனை செய்வோம் வெவ்வேறு சோர்ஸ்களிலிருந்து தகவல்களை நாம் பெற வேண்டும் ஒரு பாலம் அபார்ட்மெண்ட் வளாகம் அல்லது மால் போன்றவற்றின் கட்டுமானம் ஆகிய இவைகள் அனைத்துமே பின்னிப்பிணைந்த நெட்வொர்க் ஆகும் நாம் நம்முடைய வாழக்கையில் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்கிறோம் நாம் ஒருவருக்கொருவர் வளங்களைத் தொடர்ந்து பெறுகிறோம் மற்றவருக்கு என்ன வேண்டுமானாலும் நாம் தொடர்ந்து கட்டமைத்து வருகிறோம் இந்த செயல்பாட்டில் எல்லோரும் அதிகமாகவோ குறைவாகவோ அல்லது சமமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த வகையான நெட்வொர்கிங்குடன் தொடர்புடைய நெருக்கடிகள் உள்ள சூழ்நிலையில் வெளியீடுகளின் உடன்பாடு இருக்கும் சில நெருக்கடிகள் இதில் அடங்கும் எது போதுமானது என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு சிக்கலுக்கான சிறந்த தொழில்முறை தீர்வு தொடர்பான ஒத்துழைப்பு முடிவு எடுக்கப்பட வேண்டும் எல்லோரிடமும் மிகவும் செலவு குறைந்த தீர்வு உள்ளது எனவே பற்றாக்குறை வளங்களுக்கான நிறுவன அர்ப்பணிப்பு அணுகல் வேலைவாய்ப்பு செலவுகளைக் குறைத்து வைப்பதை நம்புகிறது இந்தியாவில் ஏராளமான உள்கட்டமைப்பு திட்டங்கள் வரப்போகின்றன இந்த சிக்கலான பின்னிப்பிணைந்த உறவுகள் எவ்வாறு வெளியேறுகின்றன என்பதைப் பார்க்க இந்த திட்டங்களில் ஈடுபட்டுள்ள எவருடனும் கூட்டாளராக இருப்பதில் நான் ஆர்வமாக இருப்பேன் மனிதவளம் எவ்வாறு மூலோபாய ரீதியாக ஆய்வு செய்யப்படுகிறது போன்றவை எனவே என்னுடன் தொடர்பு கொள்ளத் தயங்க வேண்டாம் பிணைக்கப்பட்ட நெட்வோர்கிங் செயல்திறனை மேம்படுத்துவதில் அக்கறை கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக சிறந்த நடைமுறைகளைப் பகிர்தல் எனவே இதில் ஒன்றோடொன்று பிணையத்தில் சிறந்த நடைமுறைகளைப் பகிர்ந்து கொள்வது மிகவும் முக்கியம் இங்குள்ள நெருக்கடிகள் அறிவு பகிர்வு மற்றும் போட்டி அனுக்கூலங்களின் இழப்பு ஆகியவற்றைப் பொறுத்தே உள்ளது உரிமையைப் பற்றிய அதிகாரப் போராட்டங்கள் மற்றும் பணியின் திசையைப் பற்றிய முடிவுகள் ஆகியவை தேவைப்படுகிறது இந்த மாதிரிகள் பின்வரும் மாதிரிகள் பற்றி விவாதிக்கின்றன இப்போது நாம் பல்வேறு வகையான நெட்வொர்கிங் மாதிரிகள் பற்றிப் பார்ப்போம் முன்னர் அடையாளம் காணப்பட்ட பிணைய நெருக்கடிகளை நிர்வகிக்க HRM நடைமுறைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பற்றி விவாதிக்கும் சில மாதிரிகள் பற்றி இப்போது பேசுவோம் இப்போது நாம் பேசும் மூன்று மாதிரிகளான வலைத்தளத்திலிருந்து கடன் வாங்குவது வலையமைப்பது மற்றும் பிணையத்தை சமநிலைப்படுத்துதல் பற்றிப் பார்க்க போகிறேன் நான் முன்பே உங்களுக்கு இதன் சிறப்பியல்புகள் சிலவற்றைப் பற்றிக் கூறினேன் நெட்வொர்க்கை இடையகப்படுத்துதல் பற்றிப் பார்ப்போம் இந்த வலைத்தளம் அல்லது இந்த மாதிரியை நெகிழ்வான வள ஆதார மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது நெகிழ்வான ஆதார மாதிரி என்பது HRM நடைமுறைகள் நிறுவனத்தின் மட்டத்தில் உள்ளன என்பதை குறிக்கிறது நிறுவன எல்லைக்குள் அறிவு மற்றும் நிபுணத்துவ திறன்களைத் தொகுக்கும்போது வலைத்தள கோரிக்கைகளை மாற்றுவதற்கான நிறுவனங்கள் நெகிழ்வுத்தன்மையைக் கொண்டுள்ளன எனவே நாம் அடிப்படையில் இங்கே இண்ட்டராக்டிவ் நெட்வொர்கிங் பற்றிப் பார்க்கலாம் HRM அமைப்புகளை நிறுவன மதிப்புகளுடன் இணைப்பதன் மூலம் இது அடையப்படுகிறது இது ஒரு கூட்டுப்பணியாளர் அல்லது வாடிக்கையாளரின் எல்லை தாண்டிய வர்த்தகத்தில் சேருவதற்கான வாய்ப்புகளின் தீவிரம் குறித்த விழிப்புணர்வை விளக்குகிறது இதில் ஒருவித வாய்ப்பு உள்ளது என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று தனிநபர்கள் முடிவு செய்கிறார்கள் அவர்கள் இதனை அடைந்து அந்த வாய்ப்புகளைக் கைப்பற்ற முடியும் இங்குள்ள அணிகளுக்கு ஊழியர்கள் ஒதுக்கீடு செய்வதற்கான மிக முக்கியமான அளவுகோலாக உறவுகள் விவரிக்கப்படுகின்றன மேலும் பரந்த அளவிலான திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது தனிநபர்கள் திறன்களை வளர்த்துக் கொள்கிறார்கள் அவர்கள் வெளியே சென்று தங்கள் வேலையைச் செய்கிறார்கள் செயல்திறன் மேலாண்மை மற்றும் வெகுமதி அமைப்புகள் நிறுவனத்திற்கான உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் கலாச்சார மற்றும் மூலோபாய நோக்கங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே நெகிழ்வான ஆதாரம் தனிப்பட்ட மட்டத்தில் உள்ள வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு திறன்களைக் கொண்டுள்ளனர் அவை நிறுவனத்தின் ஒட்டுமொத்த அமைப்பிற்கும் ஒரு வாடிக்கையாளர் அல்லது தொடர்ச்சியான வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதற்கும் பங்களிக்கின்றன நெட்வொர்க்கிங்கில் இருந்து கடன் பெறுதல் பற்றிப் பார்ப்போம் இது இரண்டாவது மாதிரியாகும் இங்கே முதன்மை கவனம் பூரணத்துவத்தை மேம்படுத்துவதில் உள்ளது எனவே நீங்கள் உங்கள் திறன்களைப் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஒருவருக்கொருவர் உங்கள் திறன்களைக் கடன் வாங்கி கொள்ளலாம் இதன் மூலம் நீங்கள் உங்களுடைய வேலையை முடிக்கலாம் நீங்கள் ஒரு இஞ்சர்ஜாக வேறு ஒருவரின் திறமையைப் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் நெட்வொர்க் மட்டத்தில் வளங்களை வளர்ப்பது போன்ற சில நடைமுறைகளுடன் HRM நடைமுறைகள் நிறுவனத்தின் மட்டத்தில் உள்ளன முந்தைய மாதிரியில் நீங்கள் நெட்வொர்க்கிங்கில் பங்களித்தீர்கள் நெட்வொர்க் என்ன செய்ய வேண்டும் என்பதைத் தீர்மானிக்கிறது மற்றும் வெவ்வேறு நிறுவனங்களில் உள்ள வளங்களின் தொகுப்பிலிருந்து இழுக்கிறது இங்கே உறுதியான மட்டத்தில் உள்ளது அந்த உறுதியான நிலை என்ன செய்ய விரும்புகிறது என்பதை முடிவு செய்துள்ளது அதற்குத் தேவையானதை அது நெட்வொர்க்கில் இருந்து இழுக்கிறது நெட்வொர்க்கிற்கு பயனளிக்கும் நிரப்பு திறன்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தப்படுகிறது தனிநபருக்கும் நிறுவனங்களுக்கும் பயனளிக்கும் வகையில் கற்றலை மேம்படுத்துகிறது எனவே நீங்கள் பிணையத்திலிருந்து எடுக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் உங்கள் சொந்த நிறுவனத்திற்குள் அந்த திறன்களை உருவாக்க முயற்சி செய்கிறீர்கள் ஆழ்ந்த நிபுணத்துவ அணுகுமுறையைப் பின்தொடர்வதற்கு இடையிலான தொடர்ச்சியான நெருக்கடிகளின் காரணமாக இந்த சிக்கலான உள் வளப்படுத்தல் செயல்முறை மக்களுக்கு சங்கடமாக இருக்கும் நீண்ட காலங்களில் திட்டக் குழுக்களை ஒன்றாக வைத்திருப்பதை உள்ளடக்கியது அவர்கள் ஒரு தேக்க நிலையை அடைந்துவிட்டதாக உணர்கிறார்கள் மற்றும் சவாலான வேலைக்கு ஊழியர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதற்கு வழிவகுக்கும் இவை நீண்ட கால திட்டங்களாகும் மக்கள் மீண்டும் மீண்டும் பணிகளைச் செய்வதாக நினைக்கிறார்கள் அவர்கள் சங்கடமாக உணர்கிறார்கள் எனவே சவாலை மேம்படுத்த நீங்கள் எதிர்காலத்தில் அதிக சவாலான பணிகளுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குகிறீர்கள் எதிர்கால வணிக வெற்றிக்கு உதவும் தொழில்முறை திறன்களை ஆழப்படுத்துவதில் இந்த வளர்ச்சி கவனம் செலுத்துகிறது எனவே நீங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்தி உங்கள் நிறுவனத்தின் திறனை மேம்படுத்துவதோடு தேவைப்படும்போது பிணையத்திலிருந்து இழுக்கவும் இது உதவுகிறது நெட்வொர்க் நடவடிக்கைகளில் ஊழியர்களிடம் அதிக அளவு ஈடுபாடு உள்ளது நெட்வொர்க்கில் இருந்து ஊழியர்கள் எவ்வாறு ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அடிப்படையில் பார்க்கிறீர்கள் அவர்கள் நெட்வொர்க்கில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்கிறார்கள் மேலும் அவர்கள் பிணையத்தின் வளங்களின் தொகுப்பிலிருந்து வருகிறார்கள் நெட்வொர்க்கின் வாழ்வாதாரம் என்பது உறவை வளர்ப்பது மற்றும் ஈடுபாட்டிற்கான வாய்ப்புகளைப் பொறுத்தது நாம் பதிலீடு செய்கிறோம் நமக்கு வரும் வாய்ப்புகளுக்காக நாம் காத்திருக்கவில்லை நாம் நிறுவனத்தில் தான் அமர்ந்திருக்கிறோம் நமக்குத் தேவையான போதெல்லாம் வலைத்தளத்தில் சம்பந்தப்பட்டவர்களைத் தொடர்புகொள்கிறோம் பின்னர் அவர்கள் வந்து நமக்கு உதவுகிறார்கள் எனவே இங்கே கவனம் உறவை வளர்ப்பதில் உள்ளது அந்த உறவுகள் நமக்கு இருக்க வேண்டும் அந்த தொடர்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் அந்த நெட்வொர்க்கை நாம் வைத்திருக்க வேண்டும் கொடுப்பதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் நிலையான வரத்து இருந்தால் மட்டுமே நெட்வொர்க் நீடித்து இருக்கும் நீங்கள் நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் ஆனால் வலைத்தளத்தில் யாரும் உங்கள் திறன்களை அமைப்பதற்காக உங்களை அழைக்கவில்லை என்றால் நீங்கள் இனி அந்த நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாக இருக்க விரும்ப மாட்டீர்கள் எனவே உங்களிடம் உள்ள குறிப்பிட்ட திறன்களுக்கு வழக்கமான தேவை இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் குறிப்பிட்ட திறன் தொகுப்புகளை மதிக்கிறீர்கள் மற்றும் உங்கள் சொந்த தளத்தை விரிவுபடுத்துங்கள் ஆனால் நீங்கள் இன்னொருவரின் நிபுணத்துவத்தை மீறுவதில்லை வலைத்தளத்தைத் தொடர இதுவே வழியாகும் இணையத்தை சமநிலைப்படுத்துதல் பற்றிப் பார்ப்போம் பல பரிமாண திறன் இது வலைத்தளத்தின் மட்டத்திலும் நிறுவனத்திற்குள்ளும் இருக்கும் போர்ட்ஃபோலியோ HRM நடைமுறைகளைப் பற்றியது எனவே நீங்கள் வலுவான சமூக உறவுகளுக்கும் நெட்வொர்க் செயல்முறைக்கும் இடையில் முயற்சி செய்து சமநிலைப்படுத்துகிறீர்கள் சிறந்த நடைமுறைகளைப் பகிர்ந்து கொள்வதில் இங்குள்ள முதன்மை குறிக்கோள்களில் ஒன்று திறன் மேலாண்மை ஆகும் செயல்திறன் மேலாண்மை நடைமுறைகள் பொதுவாக ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் செயல்திறன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட வலைத்தளத்தின் மட்டத்தில் நிறுவப்படுகின்றன மற்றும் செயல்திறன் வாரந்தோறும் அளவிடப்படுகிறது எனவே நெட்வொர்க் என்பது உண்மையில் ஒரு தொகுப்பாகச் செயல்படுகிறது நிறுவனங்கள் தங்களுக்கென்று சொந்த அடையாளத்தைக் கொண்டுள்ளன அவர்கள் தங்கள் சொந்த திறன்களைக் கொண்டுள்ளனர் ஆனால் அவை நெட்வொர்க் மட்டத்திலும் ஒன்றாக செயல்படுகின்றன வலைத்தளத்தின் மட்டத்தில் அவர்கள் தங்கள் தொழில்முறை திறன்களை வளர்த்துக் கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள் செயல்திறன் அளவிடப்படுகிறது மதிப்பீடு செய்யப்படுகிறது மற்றும் இணையத்தின் மட்டத்தில் பின்னூட்டம் கொடுக்கப்படுகிறது ஆனால் நிறுவனத்தின் மட்டத்தில் அல்ல இதன் விளைவாக வலைத்தளம் மற்றும் தனிப்பட்ட நிறுவனங்களுக்குள் திறம்படப் பயன்படுத்தக்கூடிய நெகிழ்வான மனித மூலதனத்தின் தலைமுறை உள்ளது நீங்கள் ஒரு நெட்வொர்க்காக ஒன்றாக உருவாக்குகிறீர்கள் இதை நீங்கள் மற்ற தொழில்களில் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் மற்றொன்று இது வலைத்தளத்தில் உருவாக்கப்படும் இந்த பெரிய அளவிலான வளங்களைப் போன்றது இந்த குறிப்பிட்ட இணையம் NPTEL வலைத்தளத்தைக் கூட உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு முழுமையான விஷயம் அல்ல இது IIT அமைப்பில் உள்ள நிபுணர்களின் நெட்வொர்க் ஆகும் வெவ்வேறு பல்கலைக்கழகங்களில் வெவ்வேறு நபர்கள் வந்து தங்கள் தனிப்பட்ட அடையாளங்களைத் தக்க வைத்துக் கொள்ளும்போது இந்த வலைத்தளத்தில் பங்களிக்கத் தொடங்கும் சூழ்நிலை இந்த வகையாக விரிவடைகிறது எனவே அந்த உறவும் மிகவும் வலுவானது நாம் ஒரு நெட்வொர்க் பிணைப்பாக வளர்கிறோம் இது செலவை சேமிக்கவும் வழிவகுக்கிறது மேலும் நெட்வொர்க்கில் வேலை செய்யும் பல வழிகள் இருக்கிறது நெட்வொர்க்கிங் செய்யப்பட்ட நிருவனங்களைப் பொருத்தவரை இது உண்மையில் எதிர்காலத்திற்கான ஒரு தொலை நோக்கு பார்வையாக இருக்கும் இன்று இந்த விரிவுரையில் உங்களிடம் இந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டேன் அடுத்த வகுப்பில் இன்னும் சில மூலோபாய HRM பற்றித் தொடர்ந்து பேசுவோம் இது வரை கேட்டதற்கு மிக்க நன்றி